வெப்பகடத்துதல் வெப்ப சலனம் அதாவது கட்டற்ற மற்றும் வலிந்து செய்யும் வெப்ப சலனம் முறைகள் ஆகியன வழியான வெப்ப கடத்தல் பொறிமுறைகளை நாம் விவாதித்தோம் மூன்றாவதான வெப்ப கடத்தல் பொறிமுறை கதிர்வீசல் ஆகும் கதிர்வீசல் என்பது மின்காந்த அலைகள் மூலமாக வெப்ப கடத்துதல் ஆகும் இந்த முறை வெப்ப கடத்தலுக்கு ஊடகம் தேவையில்லை உங்களிடம் T1 வெப்பநிலையில் சூடான பொருள் உள்ளதாகவும் அதிலிருந்து வெப்பம் இவ்வாறாக மின்காந்த கதிர்வீசல் electromagnetic radiation முறையில் கடத்தப்படுவதாக கருதுவோம் இங்கு சற்று தொலைவில் கற்பனையான எல்லை உள்ளதாக கருதுவோம் மற்றும் அது T2 வெப்பநிலையில் உள்ளதாகவும் அது T1 வை விட குறைவாக உள்ளதாகவும் கருதுவோம் இந்த கற்பனையான எல்லையில் பெறப்படும் வெப்ப அளவு Q எவ்வளவு வெப்பம் வாட்ஸ்ல் hr×A×ΔT என கொடுக்கப்படுகிறது இதுதான் வெப்ப குணக தொடர்பு A என்பது கதிர்வீசலுக்கான செங்குத்தான புறப்பரப்பு ஆகும் H என்பது வெப்ப கதிர்வீச்சு குணகம் அது அனுபவத்தின் மூலம் 4σ ε 1 фT1T2 2 எனக்கொடுக்கப்படுகிறது இங்கு σ என்பது போல்ட்ஸ்மேன் மாறிலி அதன் மதிப்பு 5 67x10 8 ஆகும் ∈ என்பது எமிட்டன்ஸ் இது கரும்பொருளிலிருந்து உமிழப்படும் ஆற்றல் சார்ந்தது இது பொருளின் பண்பாகும் மற்றும் பொருட்களை பொறுத்து எமிட்டன்ஸ் மதிப்பு வேறுபடும் நான் சில எமிட்டன்ஸ் மதிப்புகளை பட்டியலிடுகிறேன் ஆனோடைஸ்டு அலுமினியத்திற்கு அதாவது கரும ஆனோடைஸ்டு அலுமினியத்திற்கு இதன் மதிப்பு 0 8 ஆகும் மெருகெற்றப்பட்ட அலுமினியத்திற்கு 0 095 ஆகும் மெருகெற்றப்பட்ட அலுமினியத்திற்கு எமிட்டன்ஸ் மதிப்பு குறைவாகும் கடின மேற்பரப்பு அலுமினியத்திற்கு 0 18 ஆகும் நாம் அலுமினியத்தை ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால் பெரும்பாலான வெப்ப குளிர்விகள் அலுமினியத்தால் செய்யப்பட்டதாகும் டங்ஸ்டனுக்கு 15000C ல் 0 33 மெருகேற்றப்பட்ட தாமிரத்திற்கு 0 07 மற்றும் மரம் மரக்கரிக்கு 0 9ஆகும் எனவே இவைதான் பொதுவான பொருட்களுக்கு சில வழக்கமான எமிட்டன்ஸ் மதிப்புகள் Ø என்பது கவச காரணி என அழைக்கப்படுகிறது இது அதிக இணைத்தகடுகள் இருக்கும் போது சில இடைப்பட்ட தகடுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அவற்றிற்கு பயன்படும் ஆனால் ஒன்று அல்லது இரண்டு இணைத்தகடுகள் அமைப்புக்கு கவசகாரணி 0 இதுதான் கதிர்வீச்சு முறையில் பெறப்படும் வெப்பத்துக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தொடர்பு நான்காவது வெப்ப கடத்தல் பொறிமுறை நிறை பெயர்தல் மூலமான வெப்ப கடத்தல் இந்த முறையில் பாய்மத்தின் நிறை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு வெப்பத்தை மாற்ற பயன்படுத்தபடுகிறது இது குளிர்பதன பெட்டிகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் பொறிமுறை இங்கு பாய்மம் அறையிலிருந்து வெப்பத்தை ஆவியாக்க கலத்திற்கு மாற்றுகிறது அங்கிருந்து ரேடியேட்டர் மூலம் வெப்பம் சுற்றுப்புறத்திற்கு பரிமாற்றப்படுகிறது காரில் கூட வெப்பம் என்ஜினிலிருந்து நீர் மூலம் அகற்றப்பட்டு வெளிப்புற சுற்றுப்புறத்திற்கு ரேடியேட்டர் மூலம் வெளியேற்றப்படுகிறது இதுதான் நிறை கடத்துதலுக்கான எடுத்துக்காட்டுகள் ஒரு குழாயை கருதுவோம் எனவே இது குழாயின் வழியாக வருகிறது என்போம் இதனை ஒரு குறிகை மூலம் குறிப்பிடுகிறேன் அது நீண்ட குழாயிற்கு மிக அதிகமானது இந்த குழாய் நுழைவு மற்றும் வெளியேறும் பகுதி கொண்டது நுழைவு பகுதியில் உள்ளே வரும் பாய்மத்தின் பாய்வை கொள்கிறீர்கள் அந்த பாய்மம் குளிரானது மற்றும் இது வெளியேறும் பகுதி இதன் வழியாக பாய்மம் பாயும் அது சூடானது குழாயின் ஏதோவொரு பகுதியில் வெப்பத்தை பாய்மம் எடுத்து கொள்கிறது மற்றும் வெப்பத்தை அப்பால் எடுத்து செல்கிறது பாய்மம் இங்கு பாயும் அது T1 வெப்பநிலையில் இருக்கும் மற்றும் அது குளிர்ந்த மதிப்பு கொண்டது இது T2 வெப்பநிலையில் இருக்கும் இது சூடான மதிப்பில் இருக்கும் இடையில் பெல்டியர் சந்தி அதாவது பெல்டியர் கூறு உள்ளது பெல்டியர் கூறின் முனையங்கள் வெப்பம் அகற்றப்பட வேண்டிய பொருளுடன் இணைந்து இருக்கும் வெப்பத்தை வெளியேற்றும் இந்த பொருளில் இருந்து வெப்பத்தை அகற்ற நீங்கள் விரும்புகிறீர்கள் எனவே பெல்டியர் கூறு வெப்பத்தை இங்கிருந்து எடுத்து பாய்மத்தின் பாய்விற்கு கொடுக்கும் பாய்மம் நீராக இருந்தால் வெப்பத்தை நீருக்கு அளிக்கும் இதுதான் பெல்டியர் கூறு மற்றும் இது சூடான பொருள் எப்போதும் போல பொருத்தமான மின்ணணு டிசிடிசி மாற்றி உள்ளது மற்றும் பிவி பேனலில் இருந்து திறனை பெறும் இது வெப்ப உந்தியாக செயல்பட தேவையான ஆற்றலை அளிக்கும் இப்போது பெல்டியரின் சூடான சந்தி பகுதியில் இருந்து பாய்மத்திற்கு அளிக்கப்படும் வெப்பம் QH ஆகும் எந்த வெப்பத்தை சூடான பொருளில் இருந்து அகற்ற வேண்டுமோ அது Qc ஆகும் மேலும் குறிப்பிட்ட அளவு ஆற்றல் பெல்டியர் கூறுக்கு மின்பகுதி மூலம் கொடுக்கப்படுகிறது அது E ஆகும் Qh என்பது நீர் பொருளுக்கு அல்லது பாய்ம பொருளுக்கு அளிக்கப்படும் வெப்பம் நிறைபாய்தல் dmdt பெருக்கல் cp பெருக்கல் என கொடுக்கப்படுகிறது m என்பது நிறை என்பது உயர் வெப்பநிலை கழித்தல் தாழ்வு வெப்பநிலை இதுதான் நிறை பெயர்தலுக்கான வெப்ப பாயும் தொடர்பு dmdt என்பது நிறை பாயும் வீதம் Cp என்பது பாய்மத்தின் தன் வெப்பம் specific heat எனவே இது பாய்மத்தை பொறுத்தது மற்றும் இது ΔT பாய்மத்தின் தன் வெப்பம் அது Jkg0K என கொடுக்கப்படும் இது அறிவியல் அட்டவணையில் இருந்து குறிப்பிட்ட பாய்மத்திற்கு எடுக்கப்படும் இப்போது நிறை பாயும் வீதத்திற்கான வெப்ப தடை Rθm ஆகும் இதனை பார்த்தால் Q ஆனது ΔT வகுத்தல் வெப்ப தடை ஆகும் எனவே அதனை ஒன்று வகுத்தல் இதுவென கூறலாம் எனவே இந்த 1dmdt×cp வை பாருங்கள் இது வெப்ப தடைக்கு சமமானது எனவே பாய்மத்தின் தன் வெப்பம் அதிகமாக இருந்தால் அதன் வெப்ப தடை குறைவாக இருக்கும் நீங்கள் அதிக தன் வெப்பம் கொண்ட பாய்மத்தை ஃரியான் போன்ற பாய்மங்களை பயன்படுத்தினால் நீங்கள் குறைவான வெப்ப தடை கொண்டிருப்பீர்கள் மற்றொரு முக்கியமான ஒன்று வெப்ப கடத்தல் வெப்ப சலனம் மற்றும் கதிர்வீசல் முறைகளில் உள்ளது போல வெப்ப நிலை வேறுபாட்டுக்கு பங்களிக்காது இங்கு இது வெப்ப தடையால் அதிகமாக கட்டுப்படுத்தப்படும் மேலும் நிறை பாயும் வீதத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும் நிறை பாயும் வீதத்தை கட்டுப்படுத்துவதால் வெப்ப தடையை ஒழுங்குப்படுத்தலாம் அதாவது நான் உந்தியை கொண்டுள்ளேன் அது பாய்மத்தை உள்ளே உந்தும் உந்தியின் வேகத்தை கட்டுப்படுத்துவதால் வெப்ப தடையை ஒழுங்குப்படுத்தலாம் எனவே இதுதான் நிறை பாயும் வீதத்தின் இயக்க குணம் அது வெப்பநிலை வேறுபாடு தவிர்த்து வெளிப்புற விளைவுகளால் கட்டுப்படுத்தப்படும் எனவே நீங்கள் நிறை பாயும் வீத பொறிமுறையில் கூட வெப்பத்தை பொருளிலிருந்து பெல்டியர் சந்தி மூலம் வெளியேற்றலாம்